இன்றைய வகுப்பில் நேரியல் நிரலாக்கத்தில் மேலும் இரண்டு சூத்திரங்களைப் பார்ப்போம் முதலாவது மீடியா தேர்வு பிரச்சினை என்றும் மற்றொன்று சைக்கிள் பிரச்சினை என்றும் அழைக்கப்படுகிறது நேரியல் நிரலாக்கத்தில் மிகவும் பிரபலமான சூத்திரமாக இருக்கும் ஊடக தேர்வு சிக்கலை முதலில் பார்ப்போம் சிக்கல் பின்வருமாறு ஒரு நிறுவனம் தொலைக்காட்சி செய்தித்தாள் வலைத்தளங்கள் மற்றும் வானொலி என நான்கு வெவ்வேறு ஊடகங்களில் தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த விரும்புகிறது இந்த நான்கு ஊடகங்களில் ஒரு விளம்பரத்திற்கான அணுகல் முறையே 8000 5000 3000 மற்றும் 2000 ஆகும் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் செலவாகும் செலவுகள் இந்த நான்கு வெவ்வேறு ஊடகங்களில் தொலைக்காட்சி செய்தித்தாள் வலைத்தளம் மற்றும் வானொலி ஆகியவற்றில் முறையே 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் மற்றும் 1 5 லட்சம் என வழங்கப்படுகின்றன நிறுவனம் ஒரு ஊடகத்தில் அதிக எண்ணிக்கையிலான விளம்பரங்களை வைத்திருக்க விரும்பவில்லை எனவே ஒவ்வொரு ஊடகத்திலும் முறையே 3 4 5 மற்றும் 4 என விளம்பரப்படுத்த விரும்பும் விளம்பரங்களின் எண்ணிக்கையை இது கட்டுப்படுத்துகிறது பட்ஜெட் கட்டுப்பாடும் உள்ளது மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு ரூபாய் 32 ஆகும் இந்த விளம்பரங்களில் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை இது எனவே சிக்கல் என்னவென்றால் நிறுவனம் எத்தனை விளம்பரங்களை செய்கிறது ஒவ்வொரு ஊடகத்திலும் இருக்க முடிவுசெய்கிறது இதனால் ஒட்டுமொத்த வரம்பையும் அதிகரிக்கிறோம் இப்போது நாம் இந்த சிக்கலை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக உருவாக்கப் போகிறோம் முதலில் முடிவு மாறிகள் வரையறுக்கிறோம் இப்போது முடிவு மாறிகள் எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 4 வரை எக்ஸ் 1 என்பது தொலைக்காட்சியில் வைக்கப்படும் விளம்பரங்களின் எண்ணிக்கை செய்தித்தாளில் எக்ஸ் 2 வலைத்தளங்களில் எக்ஸ் 3 மற்றும் வானொலியில் எக்ஸ் 4 இந்த விளம்பரங்களை வைக்கக்கூடிய நான்கு வெவ்வேறு ஊடகங்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றிற்கும் ஒத்த 4 முடிவு மாறிகள் உள்ளன நாம் இப்போது புறநிலை செயல்பாட்டை எழுத நகர்கிறோம் இந்த ஒவ்வொரு ஊடகத்துடனும் தொடர்புடைய வரம்பின் மொத்த தொகை ஆகும் எனவே எக்ஸ் 1 விளம்பரங்கள் டிவிக்குச் சென்றால் 8000 எக்ஸ் 1 என்பது நமக்கு கிடைக்கும் இதேபோல் 5000 X2 என்பது செய்தித்தாளில் உள்ள விளம்பரங்களின் மூலம் நாம் பெறும் அணுகல் 3000 X3 வலைத்தளங்களுக்கும் 2000 X4 வானொலிக்கும் எனவே மொத்த அணுகல் என்பது 4 ஊடகங்களில் விளம்பரங்கள் மூலம் பெறப்பட்ட தொகையாகும் எனவே நாம் விரும்புகிறோம் பல தடைகள் உள்ளன முதல் தடை பட்ஜெட் கட்டுப்பாடு எனவே தொலைக்காட்சியில் எக்ஸ் 1 விளம்பரங்கள் நமக்கு 4 எக்ஸ் 1 லட்சம் செலவாகும் செய்தித்தாளில் எக்ஸ் 2 விளம்பரங்கள் நமக்கு 3 எக்ஸ் 2 லட்சம் செலவாகும் இணையதளத்தில் எக்ஸ் 3 விளம்பரங்கள் நமக்கு 2 எக்ஸ் 3 செலவாகும் ரேடியோவில் எக்ஸ் 4 விளம்பரங்கள் நமக்கு 1 5 எக்ஸ் 4 செலவாகும் எனவே நாம் செலவழிக்கும் மொத்த பணம் 4X1 3X2 2X3 1 5X4 ஆகும் அது 32 லட்சத்தை தாண்டக்கூடாது இது பட்ஜெட் கட்டுப்பாடு இந்த ஒவ்வொரு ஊடகத்திலும் நாம் வைக்கும் விளம்பரங்களின் எண்ணிக்கையிலும் நம்மிடம் கட்டுப்பாடுகள் உள்ளன அவை எக்ஸ் 1 ≤ 3 எக்ஸ் 2 ≤ 4 எக்ஸ் 3 ≤ 5 மற்றும் எக்ஸ் 4 by 4 ஆல் X1 ≤ 3 X2 ≤ 4 X3 ≤ 5 X4 ≤ 4 வழங்கப்படுகின்றன எக்ஸ் 1 எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடும் எங்களிடம் உள்ளது எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ≥ 0X1 X2 X3 X4 ≥ 0 எனவே இது ஊடகத் தேர்வு சிக்கலை உருவாக்குவதை நிறைவு செய்கிறது அங்கு மொத்த வரம்பை அதிகரிப்பதே குறிக்கோள் ஒரு பட்ஜெட் கட்டுப்பாடு உள்ளது மற்றும் ஒவ்வொரு ஊடகத்திலும் வைக்கக்கூடிய அதிகபட்ச விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே இந்த உருவாக்கம் 4 முடிவு மாறிகள் மற்றும் அதற்கு 5 கட்டுப்பாடுகள் உள்ளன ஒன்று ஒட்டு மொத்த பட்ஜெட் கட்டுப்பாடு மற்றும் மற்ற 4 இந்த ஊடகங்களில் ஒவ்வொன்றிலும் நாம் வைக்க விரும்பும் விளம்பரங்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் உள்ளன இந்த 4 தடைகள் வரம்புகள் என அழைக்கப்படுகின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்டியுள்ளேன் மேலும் எக்ஸ் 1 ≤ 3 அல்லது எக்ஸ் 2 ≤ 4 வடிவத்தின் கட்டுப்பாடு இருந்தால் இதன் பொருள் ஒரு மாறி எடுக்கக்கூடிய மதிப்பை நாம் கட்டுப்படுத்தினால் அது வடிவத்தில் வந்தால் இந்த 4 தடைகள் போன்ற ஒரு கட்டுப்பாட்டை நாம் இந்த கட்டுப்பாடுகள் கொண்டிருக்கிறோம் அவை மாறியின் வரம்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன தற்சமயம் இந்த 4 ஐ 4 தனித்தனி கட்டுப்பாடுகள் என்று வரையறுப்போம் ஆனால் அவை தனிப்பட்ட மாறிகள் குறித்த வரம்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இந்த உருவாக்கம் 4 மாறிகள் கொண்டது இது 5 கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது அவற்றில் 4 வரம்புகள் மற்றும் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 X1 X2 X3 X4ஆகியவற்றை விளம்பரங்களின் எண்ணிக்கையாக மீண்டும் வரையறுத்துள்ளதால் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 X1 X2 X3 X4 ஆகியவை தொடர்ச்சியான மாறிகள் என வரையறுக்கப்பட வேண்டுமா அல்லது முழு எண் மாறிகள் என வரையறுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி நமக்கு உள்ளது இந்த நேரத்தில் நாம் அவற்றை தொடர்ச்சியான மாறிகள் என வரையறுக்கப் போகிறோம் ஏனெனில் நாங்கள் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலை உருவாக்கப் போகிறோம் எனவே இந்த மாறிகள் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் கட்டுப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில் அவை முழு மதிப்புகளை மட்டுமே கொண்டிருப்பதை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை சைக்கிள் சிக்கல் என்று அழைக்கப்படும் இந்த வகுப்பிற்கான இரண்டாவது சூத்திரத்திற்கு நாம் இப்போது செல்கிறோம் இது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சினை நாங்கள் செல்லும்போது இது எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது சிக்கல் அறிக்கை பின்வருமாறு மூன்று நண்பர்கள் அவர்களை A B மற்றும் C என்று அழைப்போம் P இலிருந்து தொடங்கி Q P மற்றும் Q ஐ அடைய விரும்புகிறோம் வெவ்வேறு இடங்கள் அல்லது வெவ்வேறு புள்ளிகள் மற்றும் P மற்றும் Q 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன அவர்களிடம் 1 சைக்கிள் மட்டுமே உள்ளது ஒரே நேரத்தில் 1 நபர் மட்டுமே சைக்கிள் ஓட்டுகிறார் எனவே மீதமுள்ள 2 பேர் வெவ்வேறு வேகத்தில் நடப்பார்கள் என்று கருதுவோம் அதே நேரத்தில் 1 நபர் சைக்கிளில் செல்வார் இப்போது 3 பேர் மணிக்கு 4 5 மற்றும் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியும் மேலும் அவர்கள் சைக்கிள் ஓட்டும்போது ஒரு மணி நேரத்திற்கு 7 8 மற்றும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிள் ஓட்ட முடியும் 3 பேரும் விரைவாக Q இலக்கை அடையும் வகையில் அவர்கள் எவ்வாறு பயணிக்கிறார்கள் இது மிகவும் சுவாரஸ்யமான சிக்கலாகும் இது ஒரு எளிய நேரியல் நிரலாக்க வடிவமைப்பையும் கொண்டுள்ளது இப்போது இந்த சிக்கலை நாம் முயற்சித்து தீர்க்கும்போது முதலில் நாம் கவனிப்பது தனிப்பட்ட சைக்கிள் ஓட்டுதல் வேகம் மணிக்கு 7 8 மற்றும் 10 கிலோமீட்டர் என்பது தனிப்பட்ட நடைபயிற்சி வேகத்தை விட ஒரு மணி நேரத்திற்கு 4 5 மற்றும் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் சைக்கிள் ஓட்டுதல் வேகத்தில் மெதுவானது நடைபயிற்சி வேகத்தில் மிக வேகமாக இருப்பதை விட அதிகமாக உள்ளது எனவே எந்த நேரத்திலும் அவர்களில் ஒருவர் மிதிவண்டியில் சவாரி செய்வார் மற்ற 2 பேர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் அவர்கள் நடக்கும்போது அவர்கள் வெவ்வேறு வேகத்தில் நடக்கிறார்கள் என்பதையும் அதனால் அவர்கள் ஒன்றாக நடக்கப் போவதில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் யார் சுழற்சியைத் தொடங்குகிறார்கள் என்பது முக்கியமல்ல ஒரு சுழற்சியை யார் சவாரி செய்கிறார்களோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குச் செல்வார்கள் சுழற்சியை அங்கேயே விட்டுவிட்டு நடக்கத் தொடங்குவார்கள் மற்ற இருவர் அவர்கள் இருவருக்கும் இடையில் முதலில் ஒரு சுழற்சியை எட்டியவர் இப்போது சுழற்சியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சவாரி செய்வார் சுழற்சியை ஒரு கட்டத்தில் விட்டுவிட்டு இலக்கை நோக்கி நடப்பார் மூன்றாவது நபருக்கு அந்த நபர் அங்கு அடையும் போது இப்போது சுழற்சியை எடுத்துக்கொண்டு இலக்கை நோக்கி வருவார் எனவே இந்த சூழ்நிலையை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக மாதிரியாக மாற்ற முயற்சிப்போம் ஏனெனில் நம் அனுமானம் செல்லுபடியாகும் ஏனென்றால் நடைபயிற்சி வேகத்தில் மிக வேகமாக மணிக்கு 6 கிலோமீட்டர் என்பது சைக்கிள் ஓட்டுதலின் வேகத்தை விட இன்னும் சிறியதாக இருக்கிறது இது மணிக்கு 7 கிலோமீட்டர் எனவே இந்த அனுமானத்துடன் இந்த சிக்கலை உருவாக்க ஆரம்பிக்கலாம் எனவே அவற்றில் மூன்று உள்ளன எனவே 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நபர் ஒரு சுழற்சியில் எக்ஸ் 1 சவாரி செய்யட்டும் என்று நபர் பி சுழற்சியில் எக்ஸ் 2 சவாரி செய்யட்டும் நபர் சுழற்சியில் எக்ஸ் 3 சவாரி செய்யட்டும் A நபர் 5 X1 B நபர் 5 X2 மற்றும் நபர் C 5 X3 நடப்பார் என்பதும் இதன் பொருள் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 என அழைக்கப்படும் 3 மாறிகள் உள்ளன அவை முறையே ஏ பி மற்றும் சி A B C மூலம் சுழற்சி செய்யப்பட்ட தூரத்தைக் குறிக்கின்றன இப்போது நாம் எடுத்த நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது A ஆல் எடுக்கப்பட்ட நேரம் A சுழற்சியைப் பயன்படுத்தும் போது எடுக்கப்பட்ட நேரம் மற்றும் A நடந்து செல்லும் நேரம் எனவே A ஒரு தூரம் X1 மற்றும் A மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இதனால் A மிதிவண்டியை சவாரி செய்யும் போது எடுக்கப்பட்ட நேரம் X1 ஆகும் 7 A நடக்கும்போது A எடுத்த நேரம் அதாவது ஒரு 5 எக்ஸ் 1 தூரத்தை நடத்துகிறது ஏனெனில் ஒரு சுழற்சிகள் எக்ஸ் 1 ஏ தூரத்தை நடத்துகின்றன மற்றும் A ஒரு மணி நேரத்திற்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறது எனவே நடைபயிற்சி இல் எடுக்கப்பட்ட நேரம் 4 எனவே A ஆல் எடுக்கப்பட்ட மொத்த நேரம் X1 5−X1 7 4 இப்போது B எடுத்த நேரம் மற்றும் கணக்கீடுகள் ஒத்தவை என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே B சுழற்சிகள் X2 தூரத்தை சுழற்றுகின்றன எனவே B ஆனது X2 க்கு நேரம் எடுக்கும் சுழற்சியில் 8 பB தூரத்தில் நடக்கும் மற்றும் எடுக்கும் நடக்க 5 மணிநேரம் மற்றும் B எடுக்கும் மொத்த நேரம் X 2 8 5 மணிநேரத்தில் இதேபோல் C எடுத்த நேரத்தை நாம் கணக்கிடலாம் இது C சுழற்சியை சவாரி செய்யும் போது எடுக்கப்பட்ட நேரத்தின் அளவு மற்றும் C அவ்வாறு நடக்கும்போது எடுக்கப்பட்ட நேரம் C 10 வேகத்தில் சவாரி செய்கிறது எனவே C நேரம் X3 எடுக்கும் எக்ஸ் 3 தூரத்தை கடக்க 10 சி எடுக்கும் 5 X¿ ¿3 6¿ ஏனெனில் சி நடக்கிறது மணிக்கு 6 கிலோமீட்டர் மற்றும் தூரத்தை உள்ளடக்கியது எனவே சி எடுத்த மொத்த நேரம் எக்ஸ் 3 க்கு சமம் 10 6 இப்போது இந்த மூவரும் தங்களைத் தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை இதிலிருந்து நாம் தடைகளை எழுத வேண்டும் இந்த நேரத்தில் நாம் எழுதக்கூடிய ஒரே தடை எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 5X1 X2X3 5 A ஆல் சுழற்சி செய்யப்பட்ட தூரம் B ஆல் சுழற்சி செய்யப்பட்ட தூரம் மற்றும் C இன் தூர சுழற்சி 5 க்கு சமம் எனவே X1 X2 X3 5 அங்கு நாம் இரண்டு காரியங்களையும் செய்கிறோம் மொத்த தூரத்தை 5 ஆக கட்டுப்படுத்துகிறோம் இப்போது நாம் இதைச் சொல்கிறோம் ஒரே நேரத்தில் ஒரு நபர் மட்டுமே ஒரு சுழற்சியை சவாரி செய்கிறார் இது மறைமுகமாக சூத்திரத்தில் கருதப்படுகிறது அவற்றில் ஒன்று என்ற அனுமானத்தின் கீழ் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 5X1 X2X3 5 என்ற சமன்பாட்டை எழுதுகிறோம் சைக்கிளை தூரத்திலிருந்தே பயன்படுத்துகிறது மேலும் இது சைக்கிள் ஓட்டுதலின் வேகத்தை விட வேகமான நடைபயிற்சி வேகம் மெதுவாக இருக்கும் என்ற அனுமானத்திலிருந்து வருகிறது இதன் பொருள் என்னவென்றால் ஒரு நபர் எந்த நேரத்திலும் மிதிவண்டியைப் பயன்படுத்துவார் எனவே நாம் எழுதிய ஒரு தடை X1 X2 X3 5 ஆகும் நாம் இன்னும் பிற தடைகளை எழுதவில்லை மற்றும் புறநிலை செயல்பாடு இப்போது அதைப் பார்ப்போம் மூன்று பேரும் இலக்கை அடையும் நேரத்தை குறைக்க விரும்புகிறோம் என்பதை இப்போது நாம் அனைவரும் அறிவோம் எனவே மூவரும் எந்த நேரத்திற்கு விரைவாக இலக்கை அடைகிறார்கள் என்பதைக் கண்டுபிடிப்பதே இதன் நோக்கம் எனவே A B மற்றும் C ஆகியவற்றில் இருந்து கடைசி நபர் இலக்கை அடையும் போது இந்த மூவரும் இலக்கை அடைந்திருப்பார்கள் ஆகையால் 3 வகைகளின் அதிகபட்சம் A எடுத்த நேரம் B எடுத்த நேரம் மற்றும் C எடுத்த நேரம் ஆகியவற்றைக் குறைக்கிறோம் 3 பேரும் இலக்கை எட்டும்போது அதிகபட்சம் 3 முறை தீர்மானிக்கப் போகிறது எனவே மூன்றின் அதிகபட்சம் இவை மூன்றும் இலக்கை அடைந்த நேரமாகும் இப்போது அதிகபட்சமாக 3 மடங்கு குறைக்க விரும்புகிறோம் எனவே அதிகபட்சமாக 3 முறை u ஆக இருக்க வேண்டும் இது ஒரு மாறி எனவே எங்கள் புறநிலை செயல்பாடு இது u ஐ குறைக்கிறோம் இப்போது தொடர்புடைய தடைகள் u என்பது மூன்று மடங்கு அதிகபட்சம் என்பதால் u 3 மடங்குகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இப்போது நாங்கள் புறநிலை செயல்பாட்டை எழுதியுள்ளோம் என்பதையும் 3 தடைகளையும் எழுதியுள்ளோம் அங்கு புறநிலை செயல்பாட்டில் உள்ள மாறி u ஐ முறையே A B மற்றும் C ஆல் எடுக்கப்பட்ட மூன்று முறைகளுடன் தொடர்பு படுத்துகிறோம் நம்மிடம் X1 X2 X3 5 என்ற கட்டுப்பாடு உள்ளது இது நான்காவது கட்டுப்பாடு மற்றும் X1 X2 X3 u ≥0 எனவே இந்த சிக்கலில் இப்போது 4 மாறிகள் உள்ளன 3 மாறிகள் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 அவை A B மற்றும் C மற்றும் U ஆகியவற்றின் தூர சுழற்சியாகும் இது முறையே A B மற்றும் C எடுத்த நேரங்களின் அதிகபட்சமாகும் எனவே U u A எடுத்த நேரம் B ஆல் எடுக்கப்பட்ட நேரம் C மற்றும் X1 X2 X3 u ≥0 ஆகியவற்றால் எடுக்கப்பட்ட நேரத்தை குறைப்பதே இதன் நோக்கம் எனவே சூத்திரத்தில் 4 மாறிகள் 4 கட்டுப்பாடுகள் உள்ளன இங்கு u க்காகக் காட்டப்படும் 3 கட்டுப்பாடுகள் மற்றும் X1 X2 X3 5 என்ற கட்டுப்பாடு மற்றும் அனைத்து 4 மாறிகள் ≥ 0 ஆகும் இப்போது இந்த உருவாக்கம் புறநிலை செயல்பாடுகளைக் கொண்டிருப்பதையும் நமக்குக் கற்பிக்கிறது இது அடிப்படையில் சில செயல்பாடுகளின் அதிகபட்சத்தைக் குறைக்க முயற்சிக்கிறது அல்லது வேறு சில சூத்திரங்களில் சில செயல்பாடுகளை குறைந்தபட்சமாக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் சில செயல்பாடுகளின் அதிகபட்சத்தை நாம் குறைக்க வேண்டுமானால் இந்த மூன்று செயல்பாடுகளின் அதிகபட்சத்தை இப்போது குறைக்க வேண்டும் இது மற்றொரு மாறிகள் u ஐ வரையறுக்கிறது இது மூன்றின் அதிகபட்சத்தைக் குறிக்கிறது எனவே u ஐக் குறைத்து பின்னர் u அதிகபட்சம் u என்பதால் 3 இன் ஒவ்வொரு 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இந்த உருவாக்கம் புரிந்துகொள்ள உதவுகிறது மற்றும் கொடுக்கப்பட்ட சில செயல்பாடுகளின் அதிகபட்சத்தை நாம் குறைக்கும் சூழ்நிலை இருக்கும்போது மாடலிங் செய்ய உதவுகிறது அடுத்த வகுப்பில் நேரியல் நிரலாக்கத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சூத்திரங்களைப் பார்ப்போம்